அசைன்மென்ட் சொலுஷன் தீர்வு 1 ப்ராப்ளம் 1 3 இந்த டுடோரியலில் நான் முதல் அசைன்மென்ட் ஐ தீர்ப்பேன் இது நம் முதல் அசைன்மென்ட் அசைன்மென்ட் டின் வேலையின் முதல் ப்ராப்ளம் என்பது என்ன கூறுகிறது x அச்சில் ஆரிஜின் தோற்றத்திலிருந்து இருந்து ஒரு தூரத்தில் இரண்டு சார்ஜ் பிளஸ் Q மற்றும் மைனஸ் Q ஆகியவை உள்ளன மேலும் மூன்றாவது சார்ஜ் Q ஐ y அச்சில் y தூரத்தில் வைக்கிறோம் மற்றும் y அச்சில் இருக்கும் சார்ஜ் q இல் உள்ள போர்ஸ் ஐ விசை கணக்கிட விரும்புகிறோம் எனவே அதை புறநிலை ரீதியாக பார்ப்போம் பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் ஆல் சிறிய q சார்ஜ் இல் இருக்கும் போர்ஸ் விசைஇந்த கோட்டில் சிவப்பு கலரில் காட்டப்படும் திசையில் கேபிடல் பெரிய Q முதல் சிறிய q வரை இருக்கும் இதேபோல் நெகட்டிவ் எதிர்மறை சார்ஜ் Q ஆல் சிறிய q சார்ஜ் இல் இருக்கும் போர்ஸ் விசை இந்த கோட்டில் பச்சை கலரில் நிறத்தில் காட்டப்படும் திசையில் சிறிய q முதல் கேபிடல் பெரிய Q வரை இருக்கும் மேலும் நெட் போர்ஸ் நிகர விசை இந்த இரண்டு போர்ஸ் யின் சக்திகளின் கலவையாகவோ அல்லது கூட்டு தொகையாகவோ இருக்கும் இந்த போர்ஸ் ஐ சக்தியை முறையே F 1 மற்றும் F 2 என்று அழைக்கிறேன் இதில் உள்ள தூரம் காரணமாக F 1 மற்றும் F 2 இன் அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நெட் போர்ஸ் நிகர விசை என்பது நீங்கள் வெக்டர் திசையன் கூட்டுத்தொகை செய்தால் கிடைக்கும் மதிப்பு ஆகும் அது இந்த கருப்பு அம்புக்குறி காட்டிய இடதுபுறம் திசையில் இருக்கும் இது நெட் போர்ஸ் நிகர சக்தியாக ஆக இருக்கும் இங்கே நாம் ஏற்கனவே ஜியாமெட்ரிக்கள் வடிவியல் ரீதியாக F போர்ஸ் என்பது மைனஸ் எக்ஸ் அதாவது எதிர்மறை எக்ஸ் திசையின் விகிதாசாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் கூலொம்ப்ஸ் விதி ஐ எழுதியபோது Q 1 மற்றும் Q 2 ஆகிய இரண்டு சார்ஜ் களுக்கிடையே யான போர்ஸ் F என்பது இப்போது கணித ரீதியாக Q 1 Q 2 டிவைடட் பை r 3 மற்றும் r 1 வெக்டர் டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 என்று நினைவு படுத்துவோம் இங்கே நான் Q 2 இல் இருக்கும் போர்ஸ் ஐ கணக்கிடுகிறேன் அது r ஆக இருக்கப் போகிறது அது 1 முதல் 2 வரை இருக்கும் இதுதான் Q 2 இல் உள்ள போர்ஸ் ஆகும் இரண்டு சார்ஜ் மதிப்பும் எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் போர்ஸ் ஐ எதிர் திசையில் காணலாம் F∝ x FQ214π0Q1Q2r3r12 இப்போது F 1 F 1 ஐக் கணக்கிடுவோம் ஆகையால் இது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 மற்றும் பெருக்கல் Q q டிவைடட் பை ஓவர் r3ஆக இருக்கும் சார்ஜ் களுக்கிடையிலான தூரம் இங்கே இந்த மஞ்சள் பழுப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது ஸ்கொயர் ரூட் ஆப் a2 பிளஸ் y2 ஆகும் எனவே r3 என்பது a2 பிளஸ் y232 ஆக உயர்த்தப் போகிறது மேலும் வெக்டர் பிளஸ் Q முதல் சிறிய q வரை சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது மற்றும் அந்த வெக்டர் y ஆகவும் y அலகு வெக்டர் கழித்தல் a x அலகு வெக்டர் ஆக இருக்கும் இது பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் Q காரணமாக சிறிய q இல் இருக்கும் F 1 போர்ஸ் ஆகும் F114π0Qqa2y232 நான் இதேபோல் இப்போது F 2 ஐ கணக்கிட முடியும் F 2 என்பது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 ஆக இருக்கும் மேலும் சம்பந்தப்பட்ட அளவை நான் இப்படி எழுதுவேன் கேபிடல் பெரிய Q சிறிய q சார்ஜ் டிவைடட் பை தூரம் என்பது சமம் ஆக இருக்கும் எனவே நான் மீண்டும் a2 பிளஸ் y232 ஆக போகிறேன் இருப்பினும் இப்போது போர்ஸ் பச்சை நிறத்தில் வெக்டர் திசையில் உள்ளது இது சிறிய q முதல் மைனஸ் Q வரை உள்ளது இது y புள்ளி yj அல்லது y அச்சில் உள்ள புள்ளியில் இருந்து மைனஸ் x அச்சில் உள்ள ஒரு புள்ளியாக இருக்கும் எனவே இது மைனஸ் ax அலகு வெக்டர் மைனஸ் yy அலகு வெக்டர் ஆக இருக்கும் இது ஒரு வெக்டர் ஆகும் இது சிறிய q முதல் மைனஸ் கேபிடல் பெரிய Q சார்ஜ் வரை உள்ள வெக்டர் ஆகும் இதுதான் F 2 போர்ஸ் ஆகும் F214π0Qqa2y232 எனவே நெட் போர்ஸ் நிகர விசை F என்பது இந்த இரண்டு வெக்டர்களின் திசையன்களின் கூட்டுத்தொகையாக இருக்கப் போகிறது ஆகவே இந்த இரண்டையும் நான் நெட் போர்ஸ் ஆக நிகர சக்தியாகக் கணக்கிட்டால் y சம்பந்தப்பட்ட இடங்கள் கான்செல் செய்யப்படுவதையும் நான் 1 டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 Qq டிவைடட் பை a2 பிளஸ் y232 மைனஸ் 2ax க்கு சமமாக இருப்பதையும் கவனிக்க வேண்டும் நெட் போர்ஸ் நிகர விசை F என்பது கழித்தல் x அலகு திசையில் இருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது இந்த ப்ராப்ளம் முடிந்தது F14π0Qqa2y232 ப்ராப்ளம் எண் 2 க்கு வருவோம் இது ஒரே அடையாளத்தின் 12 சார்ஜ் ஐ கேட்கிறது மற்றும் கேபிடல் பெரிய Q சம தூரத்தில் ஆரம் R இன் வளையத்தில் வைக்கப்படுகிறது எனவே ஆரம் R இன் இந்த வளையத்தை நான் எடுத்துக் கொண்டால் அதில் 12 சார்ஜ் சம தூரத்தில் வைக்கப்படுகின்றன எனவே இதை நாம் 1 2 3 4 5 6 7 வது இங்கே எங்காவது மற்றும் 8 9 10 11 12 ஆகிய இடங்களில் எங்காவது இருக்கும் அவை அனைத்தும் 30 டிகிரிகளால் பிரிக்கப்படுகின்றன மூன்றாவது ஒன்று இங்கே இருக்கும் எனவே இதை 4 5 6 7 ஐ சுத்தமாக உருவாக்குகிறேன் இப்போது இதை நான் மீண்டும் உருவாக்குகிறேன் என்னிடம் இந்த வளையம் இருந்தால் நான் சார்ஜ் 1 ஐ 30 டிகிரியில் இலிருந்து தொடங்குவேன் இன்னும் ஒரு சார்ஜ் 2 60 டிகிரி இன்னும் 3 4 வது இங்கே 5வது 120 டிகிரியில் 6வது 150 டிகிரியில் 7 வது 180 டிகிரியில் 8 வது 210 டிகிரியில் 9வது 240 டிகிரியில் 10வது 270 டிகிரியில் 11 வது 300 டிகிரியில் மற்றும் 12 வது 330 டிகிரியில் எனவே இங்கே இப்போது 12 சார்ஜ்கள் உள்ளன இங்கே ஒவ்வொரு பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ்க்கும் எதிர் பக்கத்தில் ஒரு சார்ஜ் உள்ளது என்பதைக் கவனியுங்கள் ஒவ்வொரு சார்ஜ்க்கும் எதிர் பக்கத்தில் ஒரு சார்ஜ் உள்ளது இங்கே ஒவ்வொரு சார்ஜ்க்கும் ஒரு எதிர் சார்ஜ் உள்ளது எனவே நான் கணக்கிட வேண்டிய போர்ஸ் ஐ பார்த்தால் இது x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு எனவே இந்த x மற்றும் y சமதள பரப்பை இப்படி எழுதுவோம் நான் z அச்சில் வைக்கப்பட்டுள்ள சிறிய q என்ற சார்ஜ் யின் மீது உள்ள போர்ஸ் ஐ சக்தியைக் கணக்கிட விரும்புகிறேன் இந்த சிவப்பு வட்டம் சார்ஜ் எண் 1 மற்றும் சார்ஜ் எண் 7 என நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லலாம் இந்த இரண்டு சார்ஜ் ஐ பொறுத்த போர்ஸ்ம் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறியை போலவே இருக்கும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இது ரிப்பல்சிவ் போர்ஸ் ஆக விரட்ட கூடியதாக இருக்கும் இங்கே தூரங்கள் ஒன்றே இப்போது இந்த சார்ஜ் உள்ள தூரத்தை எழுதுவோம் அதாவது இது இந்த பிளஸ் கேபிடல் பெரிய Q சார்ஜ் என்பது R தூரத்தில் உள்ளது இது உயரம் z மற்றும் எனவே இந்த தூரம்அதாவது டைகோனால் டிஸ்டன்ஸ் மூலைவிட்ட தூரம் z 2 பிளஸ் R 2 ஆகும் எனவே சிவப்பு அம்புகள் எனக் காட்டப்படும் இந்த இரண்டு போர்ஸ் ம் சக்திகளும் ஒரே அளவைக் கொண்டு இருக்கப் போகின்றன எனவே கிடைமட்ட கூறுகள் கான்செல் ஆகப் போகின்றன மேலும் நிகர விசை இங்கே இந்த நெட் போர்ஸ் ஐ நிகர சக்தியைநான் கான்செல்செய்கிறேன் அழிக்கிறேன் எனவே நான் ஒரு வெக்டர் கூட்டல் ஐ திசையன் தொகையை எடுத்துக் கொண்டால் அது z திசையில் இருக்கும் எனவே இங்கே நான் என்ன செய்கிறேன் ஜியாமெட்ரிக் வடிவியல் ரீதியாக நெட் போர்ஸ் நிகர விசை z திசையில் இருக்கும் என்று வாதிட்டேன் இப்போது நான் என்ன செய்வேன் என்றால் ஒவ்வொரு கேபிடல் பெரிய Q சார்ஜ் காரணமாகவும் ஒவ்வொரு போர்ஸ் யின் சக்தியின் z கூறுகளையும் கணக்கிட்டு அவற்றைச் சேர்ப்பேன் எனவே இப்போது ஒரு சார்ஜ் காரணமாக போர்ஸ் சக்திஎன்பது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 Qq டிவைடட் பை z 2 பிளஸ் r 2 ஆக இருக்கும் இது சிவப்பு அம்புக்குறி மூலம் காட்டப்படும் போர்ஸ் சக்தி மற்றும் அது செங்குத்து கூறு ஆகும் இது z டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் z 2 பிளஸ் r 2 z ஆக இருக்கும் இது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 Q qz டிவைடட் பை z 2 பிளஸ் r 2 32 ஆக இருக்கும் மேலும் 12 சார்ஜ் க்கும் போர்ஸ் ஐ சக்தியைக் கணக்கிடுகிறேன் எனவே நெட் போர்ஸ் நிகர விசை F ஆக இருக்கும் அதாவது நெட் போர்ஸ் நிகர விசை F என்பது 12 மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே இது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 12Q qz டிவைடட் பை z 2 பிளஸ் r 2 32 ஆக இருக்கும் F14π0Qqz2R2zz2R214π0Qqzz2R232 Fnet14π012Qqzz2R232 இங்கே கவனிக்கவும் Z யில் இருந்து சார்ஜ் 0 க்குச் செல்லும் போது அதாவது நான் இந்த கேபிடல் பெரிய சார்ஜ் Q ஐ மையத்தில் பெரிய சிவப்பு வட்டத்தில் காட்டினால் எதிர் பக்கங்களில் இருந்து வரும் போர்ஸ் சக்திகள் ஒன்ருக்கு ஒன்று கான்செல் ஆகும் மற்றும் நெட் போர்ஸ் நிகர விசை 0 ஆக இருக்கும்இதுதான் உண்மையில் பதில் அதாவது இந்த கேபிடல் பெரிய Q சார்ஜ் ஜோடியாக இரட்டை வாரியாக வருவதால் கிடைமட்ட கூறுகள் அனைத்தும் கான்செல் ஆகிறது ப்ராப்ளம் எண் 3 க்கு வருவோம் ஆரம் R உடைய மெல்லிய டிஸ்க் வட்டு x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு மையத்தில் அதாவது ஆரிஜின் யில் தோற்றத்துடன் வைக்கப்படுகிறது அதாவது ஆரம் R உடைய மெல்லிய டிஸ்க்வட்டு ஒன்றை x y சமதள பரப்பு ஆரிஜின் மையத்தில் வைத்து உள்ளோம் இங்கே இந்த சமதள பரப்பு தட்டையான பரப்புx மற்றும் y சமதள பரப்பு தட்டையான பரப்பு என்னால் உருவாக்க முடியும்மேலும் இது Z அச்சு இந்த டிஸ்க் வட்டு ஒரு சர்பேஸ் சார்ஜ் மேற்பரப்பு சிக்மாவை எடுத்து செல்லும் இது சிக்மா 0 டிவைடட் பை r க்கு சமம் எனவே நான் இந்த r மற்றும் சிக்மா r க்கு எதிராக கிராப் வரைபடம் வரைந்தால் அது என்ன சொல்கிறது என்றால் அது சிக்மா 0 டிவைடட் பை r க்கு சமம் எனவே 0 க்கு சமமான r என்பது இன்பினிட்டிமுடிவிலியாக ஆக இருக்கும் பின்னர் அது 1 டிவைடட் பை R ஆகவும் r என்பது கேபிடல் R க்கு சமம் ஆக இருக்கும் போது இது சிக்மா 0 டிவைடட் பை r க்கு சமமாகவும் இருக்கும் எனவே நீங்கள் மேலும் மேலும் வெளியே செல்லும் போது இந்த சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி குறைந்து வருகிறது இருப்பினும்நெட் சார்ஜ் பைன்நட் ஆக வரையறுக்கப்பட்டது இருக்கும் அதை நீங்கள் மிக எளிதாக காணலாம் நான் இந்த டிஸ்க் ஐ வட்டை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அதன் நெட் சார்ஜ் இந்த பக்கத்தில் தான் நான் சிறிது நேரம் கழித்து போர்ஸ் ஐ சக்தியை கணக்கிடுவேன் மேலும் இந்த சிவப்பு கலரில் நிரப்பப்பட்ட வட்டம் அதாவது ஒரு சிறிய வளையத்தைஅதன் ஆரம் சிறிய r மற்றும் தடிமன் dr என இங்கே எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் இந்த வளையத்தின் ஏரியா பரப்பளவு 2 pi r d r மேலும் இந்த d q எனப்படும் சார்ஜ் 2 pi r d r சிக்மா 0 டிவைடட் பை r அதாவது சர்பேஸ் சார்ஜ் மேற்பரப்பு க்கு சமம்ஆக இருக்கும் இது 2 pi சிக்மா 0 d r க்கு சமம் dr×0r2π0dr ஆகையால் இதன் மூலம் எடுத்து செல்லப்படும் மொத்த சார்ஜ் இந்த 2 பை சிக்மா 0 இன் இண்டெகரேஷன் க்கு ஒருங்கிணைப்புசமமாக இருக்கும் இது ஒரு கான்ஸ்டன்ட் இண்டெகரேஷன் க்கு நிலையான ஒருங்கிணைப்பு 0 முதல் r வரை உள்ள dr ஆகும் இது 2 pi சிக்மா 0R எனவே சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி என்பது r இல் இருந்து 0 க்கு சமம் ஆகும் வரை நகர்கிறது நெட் சார்ஜ் இன்னும் பைன் நட் ஆக வரையறுக்கப்பட்டது இருக்கும் ஏனெனில் இந்த சிக்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சார்பு உள்ளது q2π00Rdr2π0R இப்போது இந்த ப்ராப்ளம் த்தில் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் ஒரு பாயிண்ட் சார்ஜ் q வளையத்தின் அச்சில் z உயரத்தில் வைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் மேல் வரைபடத்தில் கருப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள z அச்சில் ஒரு சிறிய சார்ஜ் q ஐ இங்கே வைக்கிறோம் இதில் உள்ள போர்ஸ் விசை என்ன நெட் சார்ஜ் ஐ கணக்கிடுவதைப் போலவே மீண்டும் நான் ஒரு சிறிய வளையத்தை எடுத்துக் கொண்டால்அதாவது ஆரம் r மற்றும் தடிமன் dr கொண்ட ஒரு சிறிய வளையத்தை எடுத்து இந்த சிறிய சார்ஜ் q ஐக் கணக்கிட்டால் ஒருபுறம் ஒவ்வொரு சார்ஜ் க்கும் ஒரு பக்கத்தில் சிறிய சார்ஜ் மறுபுறம் சமமான சார்ஜ் இருப்பதை மீண்டும் கவனிக்கவும் எனவே இந்த சார்ஜ் ஜோடிகளாக வந்துள்ளன நான் இங்கே q இல் நெட் போர்ஸ் ஐ நிகர விசை கணக்கிட்டால் பச்சை அம்புகள் காட்டியபடி இதுபோன்று இருக்கும் அவற்றின் கிடைமட்ட கூறு கான்செல் செய்யப்படும் நீங்கள் அதை வெக்டர் ரீதியாகவும் செய்யலாம் நம் இப்போது அதை பார்க்கலாம் நான் ஒரு சிறிய சார்ஜ் ஐ எடுத்துக் கொண்டால் x அச்சில் சொல்லலாம் இந்த சார்ஜ் ஐ சிறிய d q என்று சொல்லலாம் பின்னர் இந்த dq காரணமாக வரும் போர்ஸ் d F ஆக இருக்கப் போகிறது இது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 qdq டிவைடட் பை r 2 பிளஸ் z 2 ஆக இருக்கும் இது இங்குள்ள வெக்டர் லிருந்து இருக்கப் போகிறது அங்கு dq என்பது சார்ஜ் ஆகும் q என்பது z திசையில் இருக்கும் சார்ஜ் மைனஸ் xx மற்றும் இந்த x மதிப்பு சிறிய r ஆகும் dF14π0qdzr2z232zz rx மறுபுறத்தில் உள்ள சார்ஜ் ஐ எடுத்துக் கொண்டால் அதன் காரணமாக இதேபோன்ற போர்ஸ் உள்ளது மேலும் அந்த போர்ஸ் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 qdq டிவைடட் பை r 2 பிளஸ் z 2 ஆக இருக்கும் ஓ மன்னிக்கவும் இது சிறிய r ஆக இருக்க வேண்டும் இங்கே நாம் ஒரு வெக்டர் எடுத்துக்கொள்வது இது 3 டிவைடட் பை 2 ஆக இருக்க வேண்டும் zz கழித்தல் இடதுபுறத்தில் இந்த சார்ஜ் ன் நிலை கழித்தல் r x ஆகும் எனவே இது பிளஸ் rx ஆக இருக்கும் நீங்கள் 2 ஐச் சேர்த்தால் x கூறுகள் கான்செல் செய்யப்படுவதை பார்க்கலாம் இப்போது வெவ்வேறு வண்ணத்தால் எக்ஸ் கூறுகள் கான்செல் செய்கின்றன என்பதை காட்டுகிறேன் எனவே நிகர கூறு z ஆகும் dF14π0qdzr2z232zzrx எனவே நான் செய்யப்போவது z கூறு எவ்வளவு மற்றும் z கூறு என்ன என்பதை கணக்கிடுவது தான் இந்த இரண்டு சார்ஜ்யும் நீங்கள் சேர்க்கிறீர்கள் இது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 qdq டிவைடட் பைr 2 பிளஸ் z 2 32 zzஆக இருக்கும் எனவே நாம் பார்ப்பது z கூறு மட்டுமே பங்களிப்பு செய்கிறது எனவே ஒவ்வொரு சிறிய d q க்கும் பங்களிப்பு z பங்களிப்பை எடுத்து அதை இண்டெகரேஷன் செய்தால் ஒருங்கிணைத்தால் இந்த வளையத்தின் மொத்த போர்ஸ் ஐ பெறுகிறேன் 14π0qdzr2z232z z இப்போது நீங்கள் மிக எளிதாக பார்க்க முடியும் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0qdq இண்டெகரேஷன்ஒருங்கிணைந்ததாகஆக இருக்கும் அதாவது 2 pi சிக்மா 0d r ஆக இருக்கும் இந்த முழு வளையத்தின் மீதும் சார்ஜ் இதை நான் இங்கிருந்து எடுத்துக்கொள்கிறேன்இது முன்னர் r 2 மற்றும் z 2 ஆல் வகுக்கப்படுவதை கணக்கிட்டோம் நான் இந்த வளையத்தின் ஆரம் r என எடுத்தேன் இதன் காரணமாக நெட் போர்ஸ் நிகர விசை என்பது இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு r க்கு 0 முதல் கேபிடல் பெரியR வரை என்பதாகும் ஆகையால் நெட் போர்ஸ் நிகர விசை F என்பது q டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 க்கு சமம் பின்னர் என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனக்கு இண்டெகரேஷன் 0 முதல் கேபிடல் R வரை 2 பை சிக்மா 0 drz டிவைடட் பை z 2 பிளஸ் r2 32 என்பதாகும் இது சிக்மா 0 டிவைடட் பை 2 எப்சிலன் 0 க்கு சமம் ஏனெனில் இந்த 2 பை இங்கே கான்செல் ஆகிறது உங்களுக்கு 2 சிக்மா 0 z இண்டெகரேஷன் 0 முதல் கேபிடல் R வரை dr டிவைடட் பை z 2 பிளஸ் r 2 32 என்பதாகும் இங்கே r என்பது z டேன்ஜென்ட் தீட்டா ஆகையால் நெட் போர்ஸ் நிகர விசை அளவு சிக்மா 0 z டிவைடட் பை 2எப்சிலன் 0 இண்டெகரேஷன் 0 முதல் டான் இன்வெர்ஸ் RZ Z சீகன்ற்2 தீட்டா dθ டிவைடட் பை Z 3 சீகன்ற் 3 தீட்டா ஆக மாறுகிறது F14π0qz0R2π0drz2r2320z200Rdrz2r232 Let rztan θ F0z200tan 1Rzzsec2θdθz3sec3 நாம் பெறுவது என்னவென்றால் இங்கே z கான்செல் ஆகிறது எனவே நாம் 1 டிவைடட் பை Z ஐ பெறுகிறோம் எனவே இது சிக்மா 0 டிவைடட் பை 2 எப்சிலன் 0 Z மற்றும் இது 0 முதல் டான் இன்வெர்ஸ் RZ க்கு R டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் Z 2 ஐ தருகிறது அடுத்த டுடோரியலில் ப்ராப்ளம் எண் 4 முதல் 9 வரையிலான அடுத்த தொகுப்பு ப்ராப்ளத்தை தீர்ப்போம்